பாடநெறியின் மேம்பாட்டு கட்டம் தொடர்பான தொகுதி அலகு 2 பிரிவு 10 க்கு வரவேற்கிறோம் பாடநெறி வடிவமைப்பிற்கு நாங்கள் ADDIE மாதிரியைப் பின்பற்றுகிறோம் ADDIE மாதிரியில் பகுப்பாய்வு கட்டம் வடிவமைப்பு கட்டம் மேம்பாட்டு கட்டம் செயல்படுத்துதல் கட்டம் மற்றும் மதிப்பீடு கட்டம் உள்ளன ADDIE மாதிரியின் நடவடிக்கைகள் வடிவமைப்பிற்கான செயல்முறையை வரையறுக்க உதவுகிறது ADDIE மாதிரி அந்த செயல்முறையின் கூறுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்குக் கூறுகிறது செயல்முறை வடிவமைப்பு மற்றும் உள்ளடக்கத்தை நீங்கள் கையாள விரும்பும் வழி முற்றிலும் உங்கள் விருப்பம் ஆகும் முந்தைய தொகுதியில் ஒரு பொறியியல் படிப்புக்கான வினாடி வினாக்களுக்கு தேர்வுகளுக்கு மற்றும் செமஸ்டர் இறுதித் தேர்வுக்கு பொருள் வங்கிகளை வடிவமைத்து நிர்வகிக்கும் செயல்முறையை புரிந்துகொண்டோம் மதிப்பீடு உண்மையில் முக்கியமானது என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒருவேளை மிகவும் மோசமான மதிப்பீடு முறையை நான் பின்பற்றினால் நான் மாணவர்களிடமிருந்து மோசமான கற்றலை மட்டுமே எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவிக்கிறது மதிப்பீடு சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளால் தேவைப்படும் எதையும் மாணவர்கள் நன்றாகக் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை மதிப்பீடு வடிவமைக்க மற்றும் நிர்வகிக்க மிகவும் எளிதானது அல்ல முந்தைய அலகில் உருப்படி வங்கிகளின் பங்கைப் பார்த்தோம் ஆரம்பத்தில் ஆசிரியருக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் ஆனால் அது முடிந்ததும் உருப்படி வங்கியை ஒழுங்காக நிர்வகிப்பதன் மூலம் ஆசிரியர்களின் சுமைகளை குறைக்க முடியும் அதேநேரம் மதிப்பீட்டின் தரத்தையும் நிர்வகிக்க முடியும் தற்போதைய அலகில் வளர்ச்சி கட்டத்திற்கு செல்வோம் இங்கே ஒரு பொறியியல் படிப்புக்கான வளர்ச்சி கட்டத்தின் துணை செயல்முறைகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் பொறியியல் அல்லாததாக படிப்பாக இருந்தால் நிச்சயமாக சில செயல்முறைகள் வேறுபட்டதாக இருக்கும் நாம் முன்வைக்கப் போகும் துணை செயல்முறைகள் எங்கள் பரிந்துரைகள் ஆகும் அவற்றைi சற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் பொருத்தமான மாற்றங்களைச் செய்ய நீங்கள் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள் ஆனால் வளர்ச்சி கட்டத்தின் தேவைகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் முதன்மையாக வளர்ச்சி கட்டம் பாடத்தின் அறிவுறுத்தல் பொருள் மற்றும் கற்றல் பொருளை வடிவமைப்பதில் அக்கறை கொண்டுள்ளது அறிவுறுத்தல் பொருள் என்றால் என்ன பாடநெறி விளைவுகள் அல்லது திறன்களை அடைய மாணவர்களுக்கு உதவுவதற்காக பயிற்றுவிப்பாளர் கையாளும் முறையே அறிவுறுத்தல் பொருள் ஆகும் பாடநெறி முடிவுகள் அதிக எண்ணிக்கையிலான திறன்களாக விரிவாகக் கூறப்படுகின்றன நீங்கள் எந்த அடிப்படையில் அறிவுறுத்தல் பொருளை உருவாக்குவீர்கள் அறிவுறுத்துதல் பொருளானது மதிப்பீடுகள் மற்றும் வடிவமைப்பு கட்டம் அவற்றுக்கு தேவையானபடி உருவாக்கப்படுகிறது பகுப்பாய்வு கட்டம் திறன்கள் மற்றும் பாடநெறியின் குறிக்கோள்களை அடையாளம் காணும் மற்றும் மாதிரி பிரதிநிதி மதிப்பீட்டு உருப்படிகளை உருவாக்குகிறது மற்றும் ஒரு வகைபிரித்தல் அட்டவணையில் பாடநெறி விளைவுகளையும் திறன்களையும் தொடர்புபடுத்தி காட்டுகிறது வடிவமைப்பு கட்டம் முக்கியமாக மதிப்பீட்டில் கவனம் செலுத்துகிறது இந்த அறிவுறுத்தல் பொருளை எவ்வாறு ஒழுங்கமைப்பது அது திறன்களுடன் தொடர்புடைய அறிவுறுத்தல் அலகுகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுகிறது ஒரு பாடத்திட்டத்தில் சுமார் 8 பாட முடிவுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள் சிலவற்றுக்கு ஏழு அல்லது எட்டு மணி நேரங்கள் ஆகலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் நிச்சயமாக முடிவுகளை பல திறன்கள் ஆக வகை படுத்துகிறோம் நீங்கள் பாடத்திட்டத்தை திறன்கள் கண்ணோட்டத்தில் எண்ணும்போது மொத்தம் பத்து இலிருந்து 15 வரை இருக்கலாம் ஒருவேளை 15 திறன்கள் இருந்தால் 15 அறிவுறுத்தல் அலகுகள் இருக்கும் அதாவது ஒரு திறனுக்கு ஒரு அறிவுறுத்தல் அலகு இருக்கும் ஒரு திறனை முடிப்பதற்கு அதிகபட்சமாக ஐந்து வகுப்பறை அமர்வுகளுக்கு மேல் தேவை இருக்காது நாம் அதிகபட்சமாக 5 வகுப்புகள் தேவைப்படும் ஒரு திறனை எடுத்துக்கொண்டு அதற்கான அறிவுறுத்தல் பகுதியை உருவாக்க முயற்சி செய்வோம் நான் எவ்வாறு வகுப்பறை செயல்பாடுகள் தொடங்குவது வகுப்பில் நான் என்ன செய்வது நான் எங்கே கேள்விகள் கேட்பது எந்த வகை அசைன்மென்ட் கொடுப்பது போன்றவை அந்த அறிவுறுத்தல் பகுதியில் இருக்கலாம் இந்த அனைத்து செயல்களையும் நடத்த நாங்கள் அறிவுறுத்தல் பொருள் எழுதுகிறோம் அதேசமயம் கற்றல் பொருள் என்பது கற்றவர்கள் தங்களுக்காகவே பயன்படுத்துவதாகும் பொதுவாக இதற்கான கருப்பொருள்புத்தகங்கள் மற்றும் இணைய ஆதாரங்கள் ஆகியவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது பொதுவாக நாம் ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு சிலபஸை கொடுக்கும்போது பாடநூல்கள் பாடத்திட்டங்கள் குறிப்பு புத்தகங்கள் மற்றும் இந்த நாட்களில் இணையதளத்திலிருந்து குறிப்புகளையும் தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு நல்ல தொகுப்பு இணைய ஆதாரத்தையும் குறிக்கிறது அதாவது அந்த இணைய மூலம் எதற்கு பயன்படலாம் அல்லது அது எந்த கூறுகளில் கவனம் செலுத்துகிறது என்பதை குறிப்பிடலாம் சிறுகுறிப்பு மூலம் நீங்கள் அதை மாணவருக்கு மிகவும் வசதியாக ஆக்குகிறீர்கள் சில நேரங்களில் ஒரு ஆசிரியர் பாடநூல் அல்லது இணைய தளத்தின் மூலம் கிடைக்கக்கூடியதை விட அதிகமாக ஏதாவது செய்ய விரும்பலாம் அந்நேரத்தில் ஆசிரியர் சில பொருள்களைத் தயாரிக்கிறார் அவற்றை பிற மூலங்களிலிருந்து கிடைக்கும் கற்றல் பொருளோடு கூடுதலாக வழங்குகிறார் பொதுவாக கற்றல் பொருளானது பாடநூலின் மூலத்திலிருந்து அல்லது ஆசிரியரால் தயாரிக்கப்பட்ட துணை நூலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது நாம் முக்கியமாக அறிவுறுத்தல் பொருளைப் பார்க்கிறோம் வளர்ச்சி கட்டம் பின்வரும் செயல்பாடுகள் அல்லது துணை செயல்முறைகளை நாங்கள் முன்மொழிகிறோம் விநியோக தொழில்நுட்பங்கள் தேர்வு செய்தல் தற்போது அதைக் காண்போம் அறிவுறுத்தல் வகையைத் தேர்ந்தெடுப்பது அறிவுறுத்தல் பொருள் உருவாக்குவது கற்றல் பொருள் அடையாளம் காணுவது தேர்வு செய்வது தயார் செய்வது மற்றும் வளர்ச்சிக் கட்டத்தின் இந்த வெளியீடுகள் அனைத்தையும் சக பணியாளர்கள் மூலம் மதிப்பீடு செய்வது விநியோக தொழில்நுட்பங்களைப் பார்ப்போம் இன்னும் பல சேர்க்கைகள் இருக்கலாம் விநியோக தொழில்நுட்பங்கள் சில கரும்பலகையுடன் கூடிய வகுப்பறை அல்லது வெள்ளை பலகை அல்லது இந்த நாட்களில் ஸ்மார்ட் போர்டு உடன் கூடிய வகுப்பறை எல்சிடி ப்ரொஜெக்டருடன் கூடிய வகுப்பறை உங்களிடம் கரும்பலகை வெள்ளை பலகை ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் உடன் இருக்கலாம் முந்தைய தொழில்நுட்பங்களும் கிடைக்கின்றன அதாவது எல்சிடி ப்ரொஜெக்டருடன் வகுப்பறை இருந்தால் கரும்பலகை அல்லது வெள்ளை பலகையும் கிடைக்கலாம் எல்சிடி ப்ரொஜெக்டருடன் மின்னணு வகுப்பறை மடிக்கணினிகள் ஸ்மார்ட் போன்கள் உள்ள மாணவர்கள் கற்றல் மேலாண்மை அமைப்பு கொண்ட மின்னணு வகுப்பறைகள் அல்லது நீங்கள் இன்னும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்யும் எதையும் நீங்கள் வீடியோவாக பதிவு செய்யலாம் மற்றும் மாணவர்களால் அதை காண முடியலாம் ஆனால் பல இடங்களில் இவ்வகை தொழில்நுட்பங்களை தயாராக செயல்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஆக கருதலாம் விநியோக தொழில்நுட்பத்திற்கான கருவிகளை தேர்ந்தெடுப்பது கற்பித்தல் மற்றும் கற்றல் பொருளை பாதிக்கும் கிட்டத்தட்ட 80 சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் இன்றும் கரும்பலகையைப் பயன்படுத்துகின்றனர் கரும்பலகையில் எழுதிக்கொண்டே ஆசிரியர் வகுப்பு எடுத்துக் கொண்டிருப்பார் அந்த பாட குறிப்புகளை ஆசிரியர் தன் சொந்த பயனுக்காக தயாரித்து இருப்பார் சில கூடுதல் கருத்துக்கள் தேவையான இடத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் சில நேரங்களில் ஆசிரியர் புதுமை செய்வார் அதாவது மாணவர்களுடனான விவாதத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கும் பொருளிலிருந்து சற்று விலகி ஆராய்ந்து பார்ப்பார் எந்த குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளாத சில ஆசிரியர்கள் இருக்கின்றனர் அவர்கள் பாடத்தை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் சூழ்நிலைக்கேற்ப பாடத்தை வெவ்வேறு முறையில் நடத்துவார்கள் மிக சிறிய அளவிலான ஆசிரியர்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாகலாம் டெலிவரி தொழில்நுட்பத்தை நீங்கள் தேர்வு செய்யும் முறை அறிவுறுத்தலை பாதிக்கும் இப்போது கிடைக்கக்கூடிய ஐ டி கருவிகள் பல சாத்தியக் கூறுகள் கொண்டுள்ளன ஆசிரியர் இணையத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் இவற்றிலிருந்து பாடத்திட்டத்திற்கு ஏற்ற பகுதிகளை ஆராய்ந்து எடுத்து கொள்ளவேண்டும் பாடநெறிக்கு ஏற்ற கருவிகளை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உருவாக்க ஆசிரியருக்கு உதவுகிறது அதாவது ஆசிரியர் இணையதளத்தை ஆராயவேண்டும் சில நேரங்களில் மின் புத்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன இந்நாட்களில் அவ்வகை இணைய புத்தகத்தின் பகுதிகளையும் எடுத்து அதில் உள்ள பொருளை ஆசிரியரின் சொந்த பாணியில் ஒருங்கிணைத்து அதை மாணவர்களுக்குக் கிடைக்கச் செய்ய முடியும் கற்றல் பொருள் தெளிவுற செய்வதில்தான் ஆசிரியரின் முத்திரை இருக்கிறது இந்த தொழில்நுட்பங்களை பொருத்தவரையில் பல நன்மைகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அறிவுறுத்தல்களை சரிசெய்ய வேண்டும் அதாவது ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுடனான அவரது அணுகுமுறையை தொழில்நுட்பத்தைப் பொறுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் ஆசிரியருக்கு இந்த தொழில்நுட்பங்களால் எந்த நன்மையும் கிடைக்காது இதைத்தான் வினியோக தொழில்நுட்பம் குறித்து நினைவில் கொள்ள வேண்டும் கரும்பலகை வெள்ளை பலகை அல்லது ஸ்மார்ட் போர்டை போன்ற ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் பார்ப்போம் தொழில்நுட்பம் மிகவும் பழமையானது மற்றும் மிகவும் பிரபலமானது கரும்பலகை தொழில்நுட்பம் 19 அல்லது 18 ஆம் நூற்றாண்டில் காலத்தில் கிட்டத்தட்ட 150 160 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது இதன் முக்கிய நன்மை என்னவென்றால் புதிய தகவல்களை வழங்கும் வேகம் ஆசிரியரின் வேகத்தோடு ஒத்துப்போகிறது நீங்கள் எழுதும் போது மாணவர்களுக்கு அதை பின்தொடரவும் புரிந்துகொள்ளவும் உள்வாங்கவும்போதுமான நேரம் கிடைக்கிறது மேலும் ஆசிரியர் போர்டில் எழுதும் போதெல்லாம் மாணவர் தனது புத்தகத்திலும் எழுதுகிறார் வகுப்பு குறிப்புகள் உரை புத்தகப் பொருளுடன் மிகவும் ஒத்ததாக இருக்கலாம் ஆனால் இன்னும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கேட்டு தங்கள் கைகளால் ஆசிரியர் போர்டில் என்ன எழுதுகிறார்களோ அதையே அவர்களும் எழுதுகிறார்கள் சாத்தியமான சில ஒத்திசைவு உள்ளது அதுவே மிகப்பெரிய நன்மை ஆனால் பல வரம்புகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு சிக்கலான உருவத்தை வரைய சில ஆசிரிய உறுப்பினர்களுக்கு நல்ல வரைதல் திறன் இருக்கலாம் வகுப்பறையில் அதிக நேரம் எடுக்கும் அல்லது அவை திருப்திகரமாக வரையப்படாமல் போகலாம் இந்த செயல்பாட்டில் நீங்கள் பல பிழைகள் செய்யக்கூடும் மேலும் அந்த பிழைகள் மாணவர்களின் கற்றலை பாதிக்கும் சிக்கலான வரைபடங்கள் மற்றும் சில வகையான குறுக்கு வெட்டு புள்ளிவிவரங்கள் மற்றும் பலவற்றைக் கையாள்வது சில சமயம் தவறான தகவல்களை பரப்பலாம் ஆனால் கரும்பலகை அல்லது ஒரு வெள்ளை பலகை கணித படிப்புகளுக்கு பொருந்தும் நீங்கள் பல சிக்கலான சமன்பாடுகளை போர்டில் எழுத வேண்டியிருக்கும் போது கரும்பலகையை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை விளக்க படிப்புகளை பொறுத்தவரை கரும்பலகை முறை சிறந்தது அல்ல விளக்க படிப்புகளில் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஆசிரியர் போர்டில் சில முக்கிய சொற்றொடர்களை மற்றும் விசையை எழுத முடியும் பின்னர் மாணவர் விவரங்களை நிரப்பத் தொடங்க வேண்டும் பிரச்சனை என்னவென்றால் மாணவர் தனது சொந்த அவதானிப்புகளை எழுதும் போது அவர்கள் எழுதுவது ஆசிரியர்களுடன் ஒத்துப் போகாமல் போகலாம் எனவே கரும்பலகை நிச்சயமாக கணித படிப்புகளுக்கு வசதியானது இதில் நன்மை உள்ளது நாங்கள் இதை மிக நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறோம் அதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள் ஆனால் பொறியியல் படிப்புகளைப் பொறுத்தவரை சிக்கலான நேர வரைபடங்கள் சிக்கலான தொகுதி வரைபடங்கள் வரையப்பட வேண்டும் எனவே கரும்பலகை முறையில் இதற்கு பல வரம்புகள் உள்ளன ஸ்மார்ட் போர்டு பிற மாறுபாடு இது ஆசிரியர் போர்டில் வழங்கப்பட்ட பொருளைப் ஒரு படமாக பிடிக்க உதவுகிறது போர்டில் நீங்கள் எதை எழுதினாலும் அதை ஒரு படமாகப் பிடிக்கலாம் மற்றும் இந்த நாட்களில் மின்னஞ்சல்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மாணவர்களுக்குக் கிடைக்கும்படி செய்யலாம் கற்றல் பொருள் ஒரு வெள்ளை பலகையில் ஸ்லைடுகளாக காண்பிக்கப்படும் போது பேசும் போது கற்றல் பொருளை அடிக்கோடிட்டு காண்பிக்கவும் கூடுதல் கருத்துகளை சேர்க்கவும் சிறிய படத்தை வரையவும் செய்யலாம் இதனால் ஆசிரியர்களுக்கு அந்த கற்றல் பொருளோடு தொடர்புகொள்ள முடியும் முழு ஸ்லைடுகள் மேலும் எழுதப்பட்ட கருத்துகளை ஒரு படத்தில் கைப்பற்றி மாணவர்களுக்கு கிடைக்கச் செய்யலாம் வகுப்பறையில் நடத்தப்பட்ட விதத்தை மாணவர் அணுகலாம் ஸ்மார்ட் போர்டுகள் வந்தபோது அதைச் சுற்றி நிறைய ஹைப் இருந்தது பலர் அதை வாங்கினர் சில இடங்களில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதன் பயன்பாடு உண்மையில் பிரபலமடையவில்லை எல்சிடி ப்ரொஜெக்டருடன் வகுப்பறை ஒரு கரும்பலகை அல்லது ஒரு வெள்ளை பலகை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆசிரியர் அதைப் பயன்படுத்தலாம் முதலில் ஆசிரியரை தகவல்களை ஒழுங்கமைக்க அனுமதிக்கிறது ஒரு சிறந்த முறையில் வழங்க உதவுகிறது மற்றும் சிக்கலான படங்களை உடனடியாகக் காட்ட அனுமதிக்கிறது இவையே எல்சிடி ப்ரொஜெக்டரின் குறிப்பிடத்தக்க நன்மை ஆகும் முன்பு மேல்நிலை ப்ரொஜெக்டர்கள் இருந்தன ஸ்லைடுகளைத் தயாரிப்பது மிகவும் சிக்கலானது மற்றும் விலை உயர்ந்ததாக இருந்தது பின்னர் ஸ்லைடில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமானால் அந்த ஸ்லைடு நீக்கப்பட்டு புதிய ஸ்லைடு தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த சகாப்தம் போய்விட்டது எல்சிடி ப்ரொஜெக்டருடன் நீங்கள் மின்னணு முறையில் எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பினால் ஸ்லைடுகளில் மாற்றத்தை நீங்கள் செய்யலாம் குறிப்பிடத்தக்க நன்மை என்னவென்றால் நீங்கள் சிக்கலான தகவல்களை பல்வேறு வழிகளில் முன்வைக்க முடியும் அதற்கு மேல் எந்தவிதமான ஸ்டில் படங்கள் அனிமேஷன்கள் உருவகப்படுத்துதல்கள் அனைத்தையும் விளக்கக்காட்சியில் சேர்க்கலாம் வழக்கமாக நீங்கள் ஸ்லைடை ப்ரஜெக்ட் செய்யும்போது உங்கள் மடிக்கணினி அல்லது கணினியைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு மடிக்கணினிகளில் சிமுலேஷன் இருப்பதால் நல்ல முறையில் செய்யலாம் அதாவது நான் அளவுருக்களை மாற்றலாம் மற்றும் உருவகப்படுத்தலாம் மற்றும் கணினியில் என்ன நடக்கிறது என்பதைக் காட்டலாம் ஸ்லைடுகளை நேரடியாக வழங்கலாம் அல்லது டாக் அல்லது பி எஃப் வடிவமாக மாற்றலாம் மற்றும் மாணவர்களுடன் பகிரலாம் இங்குதான் வரம்புகள் வருகின்றன தகவல் எந்த வேதத்தில் வழங்கப்படுவது என்பது மாணவர்களை மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் சில காரணங்களால் நீங்கள் மாணவர் ஏற்றுக்கொள்வதை விட சற்று வேகமாக செல்ல வாய்ப்புள்ளது மாணவர் முன்வைக்கப்பட அத்துடன் ஈடு கொடுக்க முடியாவிட்டால் மனதளவில் சோர்ந்து விடுவார் இது ஒரு வெள்ளை பலகையுடன் நடக்கும் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் ஏற்கெனவே நிர்வகிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ள தகவல் இருக்கும்போது ஆசிரியரின் தரப்பில் இயல்பைவிட வேகமாக செல்லும் ஒரு போக்கு உள்ளது மாணவர்களுக்கு புரிந்துகொள்ள கூடிய வேகம் எது என்று தீர்மானித்து சில பயிற்சியுடன் இந்த சிக்கலை மேற்கொள்ளலாம் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் பலருக்கு ஒரே ஸ்லைடில் நிறைய தகவல்களை எழுதும் போக்கு உள்ளது பயிற்றுவிப்பாளர் திரையைப் பார்த்து மாணவர்களை நேருக்கு நேர் பார்க்காமல் படித்துக் கொண்டே போகலாம் இது மாணவர்களை ஊக்கம் இழக்கச் செய்யும் தொழில்நுட்பத்திற்கு பல நன்மைகள் இருந்தாலும் சில சிரமங்களுடன் கணித பாடங்களை கூட வழங்கலாம் ஸ்லைடில் ஒருவித அனிமேஷன்களை உருவாக்குவதன் மூலம் கற்றல் பொருள் ஒரு சுவாரஸ்யமான முறையில் மற்றும் மாணவர்கள் புரிந்துகொள்ள கூடிய வேகத்தில் வழங்கப்படலாம் ஆனால் அதிகமாக எழுதப்பட்ட ஸ்லைடுகள் நிச்சயமாக மாணவர்களை ஊக்கம் இழக்க செய்யும் அது ஒரு கருத்தரங்கு அல்லது விளக்கக்காட்சி என்று எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அவ்வேளைகளில் கருத்துக்களை புரிந்து கொள்வது சவால் ஆகிறது மற்றும் ஒரு உச்சநிலை மின்னணு வகுப்பறை மின்னணு வகுப்பறை முறையில் பாடத்தோடு மாணவர்களின் ஈடுபாட்டை கணிசமாக அதிகரிக்க முடியும் மின்னணு வகுப்பறை என்றால் என்ன இது எல்சிடி ப்ரொஜெக்டரைக் கொண்டிருக்கும் இது Wi Fi மூலம் இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் தனது சொந்த மடிக்கணினியைப் பயன்படுத்துகிறார் மேலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்டுகள் பயன்படுத்துகின்றனர் கரும்பலகையின் அணுகுமுறையில் நடக்க முடியாத ஒரு முக்கிய விஷயம் ஆசிரியர் ஒரு கேள்வியைக் கேட்டு அதற்கு அனைத்து மாணவர்களும் பதிலளிக்கும்படி செய்வது மாணவர்களின் பதில்களை ஒழுங்கமைக்கவும் மற்றும் அதில் ஏதேனும் வேறுபட்ட பதில்கள் இருந்தால் சிலருக்கு வெளிப்படையாக அது புரியாமல் இருக்கலாம் ஆசிரியர் அதை சுட்டிக்காட்டி ஏன் அவ்வாறு பதிலளிக்கப்பட்டது என்பதை கண்டறிந்து விவாதிக்க முடியும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அனைத்து மாணவர்களும் ஒரே சமயம் பதிலளிக்க முடியும் இது வழக்கமான வகுப்பறை முறையில் சாத்தியமாகாது ஏனெனில் 2 அல்லது 3 பேர் மட்டுமே பதில் அளிக்க முடியும் நீங்கள் மாணவர்களை ஒரு பிரச்சனை உருவகப்படுத்தலாம் மற்றும் வெவ்வேறு அளவுருக்கள் மூலம் அதை ஆராயலாம் பல பொறியியல் படிப்புகளைப் பொறுத்தவரை எல்லா கிளைகளிலும் நீங்கள் சற்று சிக்கலான அமைப்பின் நடத்தையை உருவகப்படுத்த விரும்பலாம் மற்றும் ஒரு அளவுரு மாற்றப்படும்போது வெளியீடு எவ்வாறு மாறுகிறது என்பதைக் காண விரும்பலாம் அந்த டைனமிக் அமைப்பின் நடத்தையை அறிய சிறந்த வழிகளில் அது ஒன்றாகும் வகுப்பை நடத்தும்போது எந்த தொழில்நுட்ப குறைபாடுகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த இவை அனைத்திற்கும் ஆசிரியர்களிடம் கணிசமான திட்டமிடல் மற்றும் பயிற்சி வேண்டும் ஏதாவது வேலை செய்யவில்லை என்றாலோ இணைய இணைப்பு இல்லை என்றாலோ திடீரென்று செயல் இழக்கக்கூடும் அல்லது ப்ரொஜெக்டருடனான உங்கள் லேப்டாப் இணைப்பில் ஏதேனும் சிக்கல் இருக்கலாம் இந்த வகை தொழில்நுட்ப குறைபாடுகள் மின்னணு வகுப்பறையின் செயல்திறனை அழிக்கக்கூடும் இந்த சிக்கலை சமாளிக்க வகுப்பைத் தொடங்குவதற்கு ஆசிரியர் ஒரு மின்னணு பயன்படுத்துகிறார் என்றால் அனைத்தும் செயல்பாட்டில் உள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும்

மின்னணு வகுப்பறைக்கு கற்றல் மேலாண்மை முறையைச் சேர்க்கவும் ஒரு கல்வி மேலாண்மை அமைப்பு கூட சேர்க்கப்படலாம் எடுத்துக்காட்டாக எல் எஸ்ஸுக்கு நீங்கள் நன்கு அறிந்த MOODLE என்ற ஒரு திறந்த மூல மென்பொருள் இருக்கிறது MOODLE என்பதை பல்வேறு நோக்கங்களுக்காக பலர் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் அடிப்படையில் MOODLE அதிக நேரத்தை இழக்காமல் மாணவர்களை ஈடுபடுத்தும் பல செயல்பாடுகளை உருவாக்குவதற்கு ஆசிரியருக்கு உதவுகிறது ஆனால் அதற்கு நிறைய திட்டமிடுதல் தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வினாடி வினா நடத்தலாம் அந்த வினாடி வினா முழுவதும் எல் எஸ் ஐப் பயன்படுத்தி நன்றாக ஒழுங்கமைத்து நடத்தலாம் மற்றும் பதில்களை விரைவாக சேகரிக்கலாம் ஒரு வினாடி வினாவை நடத்திய பிறகு நீங்கள் உடனடியாக கருத்து தெரிவிக்கலாம் அனைவரையும் அறிவோடு ஈடுபடுத்தும் வழிமுறை மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாகும் நீங்கள் அனைவரையும் பதிலளிக்க வைக்கலாம் எவரேனும் பதிலளிக்கவில்லை என்றால் எல் எஸ் உடனடியாக அடையாளம் கண்டுபிடித்துவிடும் எஸ் பயன்படுத்துவது ஆசிரியருக்கு வினாடி வினா நடத்துவதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் பெரிதும் உதவும் ஒரு வினாடி வினாவை நடத்துவதற்கான அனைத்து செயல்முறைகளும் அனைத்து மாணவர்களையும் பங்கேற்க வைக்கும் எஸ் ஆசிரியர்கள் அதிக முயற்சி இல்லாமல் மாணவர்களின் செயல் திறனை கண்காணிக்க உதவும் ஏனெனில் எல்லா நேரமும் அந்த தகவல்கள் கிடைக்கிறது எந்த நேரத்திலும் அவர்கள் மாணவர் அசைன்மென்ட் குறித்து என்ன செய்தார்கள் என்ன சிரமம் இருந்தது என்ற தகவல்களை அணுக முடியும் ஆசிரியர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் புரிந்த கொண்ட பிறகு எல்லாம் விரைவாக செய்ய முடியும் ஆசிரியர்கள் மாணவர்களின் செயல் திறனை கண்காணிக்க முடியும் மிக முக்கியமாக இந்த நாட்களில் எல் எஸ் ஆசிரியருக்கு NBA அல்லது NAAC ஆல் தேவைப்படும் ஆவணங்களை உருவாக்க உதவுகிறது புதிய நடைமுறைகள் ஆசிரியர்கள் ஒரு எழுத்தர் நடவடிக்கையாக கருதுகின்ற வேலைகளான படிவங்களில் கருத்துக்களை சேர்ப்பது மற்றும் கணக்கிடுவது போன்ற எல்லா வகையான விஷயங்களும் அதிக நேரத்தை வீணடிக்கிறது எஸ் அல்லது ஏ எஸ் கல்வி மேலாண்மை அமைப்பு மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது நாம் பல்வேறு விநியோக தொழில்நுட்பங்களைப் பார்த்தோம் மேலும் விநியோக தொழில்நுட்பம் ஒன்றைத் தேர்வு செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு மட்டுமே அவர்கள் தங்கள் அறிவுறுத்தல் பொருளைத் தயாரிக்க முடியும் பிற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது எளிய குறிப்புகள் மற்றும் கரும்பலகையில் எழுதும் கருத்துக்கள் ஆகியவற்றை பயன்படுத்த முடியாது அறிவுறுத்தல் வகைகள் அறிவுறுத்தல் பொருளின் வளர்ச்சியும் அறிவுறுத்தல் வகை தேர்வைப் பொறுத்தது அறிவுறுத்தல் வகை என்றால் என்ன பிரபலமான நான்கு உதாரணங்களைக் பார்ப்போம் வகுப்பறையில் நேருக்கு நேர் அறிவுறுத்தல் இதுதான் எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கும் அதாவதுமாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேருக்கு நேர் ஆக இருப்பதற்கு வேண்டிய வசதிகள் உள்ள சில வகுப்புக்கு சென்றிருக்கலாம் கலப்பு கற்றல் பீலிப் வகுப்பறை மற்றும் ஆன்லைன் படிப்பு அந்த ஆன்லைன் பாடத்தின் அடுத்த பதிப்பு MOOC அதைப்பற்றி பார்ப்போம் நேருக்கு நேர் அறிவுறுத்தல் மிகவும் பிரபலமான வகை இதில் எந்தவொரு விநியோக தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தலாம் அனைத்து வகுப்பறை கற்றலிலும் ஆசிரியர் மாணவர் தொடர்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை கொண்டுள்ளது இது ஆசிரியர்களுடன் மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை சார்ந்துள்ளது வகுப்பறையில் மாணவர்கள் கூடிவருகிறார்கள் அவர்கள் வகுப்பறைக்குள் செல்வதற்கு முன்பும் அதற்குப் பிறகும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள் கற்றல் சமூகங்கள் இயற்கையாகவும் திறமையாகவும் உருவாக்கப்படுகிறது குழுக்கள் உருவாகி வகுப்பில் என்ன நடந்தது அவர்களின் அனுபவங்கள் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கத் தொடங்குவார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேள்விகளைக் கேட்பார்கள் பொதுவாக 4 6 எண்ணிக்கையில் குழுக்கள் உடனடியாக உருவாக்குவது மிகவும் ஆரோக்கியமான விஷயம் இப்போது கூட இந்த வகையுடன் மட்டுமே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவரும் இணைகிறார்கள் இது நேருக்கு நேர் இல்லாவிட்டால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏதோ சரியாக இல்லை என்று திடீரென உணரலாம் இதிலிருந்து எந்த விலகலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் வேறு எந்த அறிவுறுத்தல் வகைகளையும் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் கடக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தடை உள்ளது நேருக்கு நேர் அறிவுறுத்தல் முறையைவிட தனித்துவமான நன்மைகளை நீங்கள் உண்மையில் காட்ட முடிந்தால் மட்டுமே அந்த தடையினை நீங்கள் கடக்க முடியும் மற்றும் அதற்கு நிறைய ஆயத்த வேலைகள் தேவை

கலப்பு கற்றல் பாரம்பரிய அடிப்படையிலான வகுப்பறை முறையையும் ஆன்லைனில் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றையும் ஒருங்கிணைக்கிறது அதாவது நேருக்கு நேர் முறை மாணவர்கள் ஒரு வகுப்பறைக்குச் செல்கிறார்கள் ஒரு ஆசிரியர் அங்கு நிறைய ஆன்லைன் பொருட்களுடன் ஆன்லைனில் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றுடன் வருகிறார் நீங்கள் செங்கல் மற்றும் மணல் ஆகியவற்றாலான பள்ளிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அதனால் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களால் பழக்கப்பட்ட வகுப்பறைக்குச் செல்வதை வசதியாக கருதுகிறார்கள் ஆனால் கலப்பு கற்றல் நீங்கள் வகுப்பறை உள்ளே தொடர்பு கொள்ளும் மணிநேரங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது நேருக்கு நேர் அமர்வுகள் ஓரளவு குறைக்கப்படுகின்றன உதாரணமாக வாரத்திற்கு நான்கு மணி நேரம் விரிவுரை நேரமிருந்தால் ஆரம்பத்தில் விரிவுரை நேரங்களின் எண்ணிக்கையை 2 ஆக குறைக்கலாம் மீதமுள்ள இரண்டு காலகட்டங்களில் மாணவர்கள் தங்கள் படிப்பு மற்றும் வீட்டுப்பாடங்களை ஆன்லைனில் செய்ய வேண்டும் நிச்சயமாக இதற்கு மாணவர்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் மேலும் அவர்கள் வகுப்புக்கு வருவதற்கு முன் அந்த விஷயத்தைப் படிக்க வேண்டும் சில நேரங்களில் ஆசிரியர் வகுப்பறையில் வேறுசில கருத்துக்கள் சிலவற்றை விளக்கலாம் ஆனால் ஆன்லைனில் நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டும் முழுநேர ஆன்லைனுடன் அல்லது முழுநேர நேருக்கு நேர் கற்றல் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது இவ்வகைமாணவர்களின் செயல்திறன் பெரிதும் மேம்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அதாவது முழுநேர ஆன்லைனில் சில குறைபாடுகள் உள்ளன நாம் இது குறித்து பார்ப்போம் மற்றும் முழுமையாக நேருக்கு நேர் கற்றல் அனுபவங்கள் முறையிலும் சில குறைபாடுகள் உள்ளன கலப்பு கற்றல் மூலம் அறிவுறுத்தல் பல கள ஆராய்ச்சி மூலம் நிறுவப்பட்டது மேலும் மாணவர்கள் அதன் மூலம் சிறப்பாகக் கற்கிறார்கள்

ஒரு பிலிப் வகுப்பறை என்பது கலப்பு கற்றலின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பாகும் வழக்கமாக வகுப்பறையில் விளக்கம் கொடுத்துவிட்டு மாணவர்களுக்கு வகுப்பறைக்கு வெளியே அசைன்மென்ட் கொடுக்கப்படலாம் இதுவே பிலிப் அணுகுமுறையில் மாற்றப்படுகிறது இந்த நாட்களில் பாடத்தின் கருப்பொருள் ஆன்லைனில் உடனடியாக வழங்கப்படலாம் மேலும் அனைத்து மாணவர்களும் அவர்களின் இணைய சாதனங்கள் மூலம் கற்றல் பொருள்களை அணுகலாம் மேலும் வகுப்பறைக்கு வெளியே பொருள் கற்க எதிர்பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் வீடியோக்களைப் பார்க்க முடியும் அவர்கள் படிக்கலாம் அல்லது அவர்கள் ஆசிரியரால் தயாரிக்கப்பட்ட ஸ்லைடுகளைப் பார்க்கலாம் வீட்டுப்பாடமாக வழக்கமாக கருதப்படுவது வகுப்பறைக்குள் நகர்த்தப்படுகிறது அதாவது வகுப்பறை பிரத்தியேகமாக விவாதங்களுக்கும் சில சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இதுவே பிலிப் வழிமுறையாகும் மீண்டும் அதன் செயல்திறன் ஆசிரியரின் திட்டமிடல் மற்றும் மாணவர்களின் பங்கேற்கும் விருப்பம் ஆகியவற்றை பொறுத்தது சில மாணவர்கள் சிறுவயது முதல் நேருக்கு நேர் அறிவுறுத்தல் முறையில் பழக்கப்பட்டு விட்டதால் அதிலிருந்து விலகுவதை உடனடியாக ஏற்க மறுக்கிறார்கள் எனவே இதன் அனைத்து நன்மைகளையும் மீறி மாணவர்கள் புகார் செய்யலாம்

ஆன்லைன் படிப்புகள் அனைத்து கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் மதிப்பீடுகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் நேருக்கு நேர் தொடர்பு இல்லாமல்ஆன்லைனில் செய்யப்படுகின்றன நாங்கள் இப்போது செய்வது போல வீடியோ அமர்வுகள் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகிறது மாணவர்கள் தங்களுக்கேற்ற வேகத்தில் கற்றுக்கொள்ளலாம் அதாவது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீடியோவைப் அவர்கள் விரும்பும் எத்தனை முறை வேண்டுமானாலும் தங்கள் சொந்த இடத்தில் மற்றும் தங்களுக்கு ஏற்ற வேகத்திலும் பார்க்கலாம் பல பல்கலைக்கழகங்களில் அவர்கள் ஆன்லைன் படிப்புகளை வழங்கும்போது படிப்புகள் ஒரு நிறுவனத்தின் பதிவுசெய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது ஆனால் NPTEL மூலம் நாங்கள் வழங்கும் பாடநெறி முறையை உலகில் அல்லது நாட்டில் உள்ள எவரும் அணுகலாம் எண்ணிக்கை கூடும்போது கற்பித்தல் உதவியாளர்களின் கூடுதல் ஆதரவு தேவைப்படலாம் இது ஒன்றுதான் பிரச்சினையாகும் சில கேள்விகள் இருந்தால் அல்லது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றால் பெரிய எண்ணிக்கையுடன் தொடர்பு கொள்ளஆசிரிய உறுப்பினர்களுக்கு கடினமாக இருக்கும் அவ்வேளைகளில் NPTEL தேவையான அறிவுறுத்தல் ஆதரவு தருகிறது விநியோக தொழில்நுட்பத்தின் தேர்வு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறைகள் அறிவுறுத்தல் வடிவமைப்பை பாதிக்கும் இது அடுத்த அலகுக்கான தலைப்பாக இருக்கும் அடுத்த அலகில் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் தேவையைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் அறிவுறுத்தல் பொருள் மற்றும் கற்றல் பொருளை வளர்ப்பதில் அதன் முக்கியத் துவத்தை பார்ப்போம்